ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 3 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 23 ல் இருக்கிறோம் இதில் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் பற்றி பார்த்து வருகிறோம் முந்தைய வகுப்பில் 1வது மற்றும் 3 வது குவாட்ரண்ட் ப்ரோஜெக்சன் பற்றி பார்த்தோம் 1வது மற்றும் 3 வது குவாட்ரண்ட் ப்ரோஜெக்சனில் என்ன பார்த்திருக்கிறோம் ஒரு பொருளின் நிழல் ஒரு பிளேனின் மீது விழும்பொழுதுநமக்கு பிரண்ட் வியூ கிடைக்கிறது அதற்கு நேர்கீழ் டாப் வியூ அமைந்திருக்கும் இதன் வலப்புறம் நாம் பார்க்க முயன்றால்ஒரு பொருளின் இடது பக்கம் தென்படும் இதுவே ரைட் சைடு வியூ ஆகும் அதேபோல பொருளின் வலதுபுறத்தில் பார்க்க முயன்றால்லெப்ட் சைடு வியூ கிடைக்கும் இங்கு நீங்கள் வலப்புறத்தில் காண்பதைத் தான் பொதுவாக நாம் 1வது குவாட்ரண்ட் ப்ரோஜெக்சனின் குறியீடாக வைத்துக்கொள்வோம் 3 வது குவாட்ரண்ட் சிஸ்டத்தைப் பொறுத்தவரை இங்கு வரைந்து உள்ளதைப்போல பிரண்ட் வியூ என்றும் இதனது டாப் வியூ இதற்கு மேலாகவும் ரைட் சைடு வியூ இதற்கு வலப்பக்கத்திலும் லெப்ட் சைடு வியூ இதற்கு இடப்பக்கத்திலும் அமையும் இவ்வாறாக 3வது குவாட்ரண்ட் சிஸ்டத்தில் அமைந்திருக்கும் 1வது குவாட்ரண்ட் சிஸ்டத்தைப் பொறுத்தவரை டாப் வியூவில் இருந்து இதில் மடிப்புகளை உருவாக்கினால் பிரண்ட் வியூ அடிப்புறம் சென்றுவிடும் மற்றும் நாம் இடது புறத்தில் இருந்து இதனை பார்த்தோமேயானால் இந்தக் காட்சி வலப்பக்கத்தில் அமைந்த ஒளிபுகா சமதளப்பரப்பு மீது விழும் நாம் வலப்பக்கத்தில் பார்த்தோமேயானால் இந்தக் காட்சி இடது பக்கத்தில் அமைந்த ஒளிபுகா சமதளப்பரப்பு மீது விழும் இவ்வாறு தான் அடுத்து வரும் வகுப்புகளிலும் மற்றும் நமது இந்திய தர நிர்ணயங்களின்படியும் நமது இன்ஜினியரிங் டிராயிங் கோர்ஸில்பெரும்பாலும் 1வது குவாட்ரண்ட் சிஸ்டத்தைப் பின்பற்ற போகிறோம் இனி 1வது குவாட்ரண்ட் சிஸ்டத்தைப் பற்றி மேலும் அறியலாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள காட்சியினை 1வது ஆங்கிள் சிஸ்டத்தின்படி பார்க்கலாம் இங்கு நீங்கள் காண்பது போல ஒரு குறுகலான உருளை வடிவம் இவ்வாறான அளவுகளில் அமைந்து உள்ளது இப்பொழுது நாம் இந்த திசையில் இருந்து இந்த காட்சியை காணும்பொழுது இங்கு காணும் இவை இரண்டும் ஒளி ஊடுருவி செல்லும் சமதள பரப்பு ஆகும் பொதுவாக ஒரு வடிவத்தின் நீளமான அளவுகளை காணும் வகையிலேயே நாம் நமது காட்சியை அமைத்துக் கொள்வோம் அவ்வாறு இருக்க நாம் இந்த திசையில் இருந்து காணும்பொழுது இந்த டேப்பர்டு சிலிண்டர் ஒரு ட்ராப்பிசியம் வடிவில் பின் அமைந்துள்ள பிளேனில் காட்சியளிக்கும் இந்தக் காட்சி முதலாவதாக அமைந்திருப்பதால் இதனை பிரண்ட் வியூ என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது வடிவத்தின் மேல் இருந்து பார்த்தாலும் இப்பொழுதும் ட்ராப்பிசியம் வடிவில் காட்சியளிக்கிறது சமச்சீர் வடிவம் கொண்டதனால் பிரண்ட் வியூ மற்றும் டாப் வியூ ஒன்றாக அமைந்துள்ளது இப்பொழுது இந்தப் பக்கத்திலிருந்து பார்த்தீர்களேயானால்உங்களுக்கு ஒரு வட்டம் அதைச்சுற்றி மற்றொரு பெரிய வட்டம் தெரியும் நாம் சாய்வான கோணத்தில் பார்ப்பதனால் பிளேனின் மீது எல்லிப்ஸ் போன்ற வடிவமாக தெரியலாம் ஆனால் நாம் இந்தப் பக்கத்தை மடித்தாலோ அல்லது திருப்பினாலோ இது முழுமையான வட்ட வடிவமாக பிளேனின் மீது தென்படும் இப்பொழுது நாம் இந்த மொத்த வடிவத்தை வரைய விரும்பினால் நீங்கள் காண்பது போல பிரண்ட் வியூ இங்கு உள்ளதைப் போல அமைந்திருக்கும் அதைப்போல வடிவத்தின் இடப்புற காட்சி வலது திசையை பார்க்க முயற்சிக்கும் பொழுது கிடைக்கும் அதற்காக இந்தக் கோடுகளை நீட்டிப்பதன் மூலம் பெரிய வட்டம் தெரியும் அதேபோல இங்குள்ள மற்ற கோடுகளை நீட்டித்து ஒரே மையப் புள்ளியை கொண்ட மற்றொரு சிறிய வட்டம் என இரண்டும் தென்படும் இப்பொழுது டாப் வியூ வரைவதற்காக இந்த திசையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது பாட்டம் பிளேனில் பிளேனை மடித்து பார்க்கும் பொழுதுஇந்தக் 2 கோடுகள் பாட்டம் வியூவிற்கும் பொருந்தும் இப்போது இவற்றை இணைத்துப் பார்க்கும் பொழுது இங்கும் முன்பு பார்த்த ஒரே அளவில் ட்ராப்பிசியம் கிடைப்பதை பார்க்கிறோம் எனவே இங்கு நீங்கள் பார்க்கும் இவைதான் முறையே பிரண்ட் வியூடாப் வியூ ரைட் சைடு வியூ ஆகும் இவ்வாறாக நாம் ஒரு வரைபடத்தை உருவாக்கலாம் இவ்வாறாக செய்யும்பொழுது பிரண்ட் வியூ வடிவம் ட்ராப்பிசியமாகவும் இங்கு உள்ளதைப் போல லெப்ட் சைடு வியூ இவ்வாறாகவும் கிடைக்கிறது நாம் இந்த வரைபடத்திற்காக குறிப்பிட்ட குறியீடுகளாக இது ஒரு உருளை வடிவமாக அமைந்திருப்பதனால்இரு முனைகளை இணைக்கும் மையப்புள்ளியை குறிக்கும் அச்சினைஇரண்டு வட்டங்களுக்கும் இடையே இந்தக் கோடு கொண்டு குறிக்கின்றோம் இரண்டாவதாக லெப்ட் சைடு வியூவில் உருளை வடிவத்தில் இரண்டு வட்டங்கள் குறிக்கப்படுவதால்இவற்றை டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிக்கிறோம் இனி இவற்றை 3வது ஆங்கிள் ப்ஜெக்சன் சிஸ்டத்தின் படி பார்த்தோமேயானால்முன்பு கண்ட அதே டேப்பர்டு சிலிண்டர் வடிவத்தை இப்பொழுது 3வது குவாட்ரண்ட்டில் வைத்து பார்க்கிறோம் இங்கு நீங்கள் காண்பது இவை எந்த பிளேனில் இவற்றின் பிம்பங்கள் விழுகின்றன என்பவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன வடிவத்தின் பிம்பம் இந்தப் பிளேன்களின் விழுகிறது இப்பொழுது இந்த பிளேன் முழுவதையும் மொத்தமாக திருப்பினால் அது இங்கு காட்டப்பட்டுள்ளது போல் நகர்ந்து விடுகிறது உருளையின் பிம்பம் இந்த பிளேனின் மீது விழுந்த பின்பு அதனை மடக்கி திருப்பினால் நமக்கு காட்சி வடிவம் வட்டமாக கிடைக்கிறது இவ்வாறு நாம் 3வது அங்கிள் ப்ஜெக்சனில் பார்த்திருக்கிறோம் இவ்வாறாக நமக்கு வேண்டிய காட்சிப்படுத்துதலை நாம் மேற்கொள்கிறோம் 3வது ஆங்கிள் ப்ஜெக்சனில் பொதுவாக வடிவங்களின் அளவுகளை குறிப்பதற்கு வடிவங்களை ஒட்டி இவ்வாறான குறியீடுகளை நாம் பயன்படுத்துவோம் அதன்படி சிறிய வட்டத்தின் விட்ட மதிப்பு ஒரு அளவாகும்மற்றொரு வட்டத்தின் விட்ட மதிப்பு மற்றொரு அளவாகவும்இதன் நீள மதிப்பு 2 2d இவ்வாறு பொதுவாக பிரண்ட் வியூவில் அதிகப்படியான அளவுகளை குறிப்பிடுவோம் மேலும் இதில் விடுபட்ட அளவுகளை மற்ற டாப் வியூ மற்றும் சைடு வியூகளில் குறிப்பிட்டு விடுவோம் இனி ப்ரொஜெக்ஷன் முறைகள் பற்றி பார்க்கலாம் எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனையும் இரண்டு முறைகளில் பிரிக்கலாம் ஒன்று நேச்சுரல் மெத்தட் மற்றொன்று கிளாஸ் பாக்ஸ் முறை என்பதாகும் இதில் நேச்சுரல் மெத்தட் முறையில் நாம் காணும் பொருளினை நிலையாக வைத்துக் கொண்டும் அந்த பொருளை சுற்றிப் எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம் மற்றொரு முறை ஒரு வடிவத்தினை நீங்கள் எடுத்துக் கொண்டு அதனை மெதுவாக 90 டிகிரி கடிகார முள் திசையிலோ அல்லது அதற்கு எதிர்திசையிலோ அல்லது மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல் 90 டிகிரி அளவுகளில் திருப்பி பார்ப்போம் இவ்வாறாக வடிவத்தினை திருப்பி அதன் அமைப்புகளை காட்சிப்படுத்துவோம் இவ்வாறாக காண்பவரை நிலையாகக் கொண்டு ஒரு பொருளினை சுழற்றி பார்க்கும் முறையை நேச்சுரல் மெத்தட் என்று கூறுவோம் கிளாஸ் பாக்ஸ் முறையைப் பொருத்தமட்டில்கற்பனையில் ஒரு பொருளைச் சுற்றி பெட்டியினை உருவகப்படுத்திக் கொள்வோம் இதில் அமைந்துள்ள பிளேன்கள் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகவும் சில ஓபேக் பிளேன்களாகவும் அமைந்திருக்கும் இப்பொழுது ட்ரான்ஸ்பரண்ட் பிளேன்களை சுற்றி வந்தால் பல்வேறு காட்சிகள் கிடைக்கும் இவற்றை கிளாஸ் பாக்ஸ் முறை என்று கூறுவோம் இனி ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் இங்கு நீங்கள் பார்க்கும் பொருள் L வடிவத்தில் உள்ளது L வடிவில் உள்ள ஒரு திடப் பொருளின் பிரண்ட் வியூ இது என்று எடுத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் திரையை பார்க்கும் ஒரு நபர்உங்களுக்கு இந்தப் பொருள் சற்றே கோணலாக உள்ளது அதற்காக எளிதாக நாம் செய்யக்கூடியது இந்தப் பொருளை சற்று திருப்பி நாம் பார்க்கும் திசைக்கு செங்குத்தாக இந்த பிளேன் திசையை அமைத்துக்கொள்வது தான் அவ்வாறு அமைத்துக் கொண்டால் இந்த இரு பக்கங்களும் நமக்கு காட்சிப்படும் எனவே அதற்காக இந்தப் பொருளில் சற்று சுழற்றி கிடைக்கப்பெறும் வடிவம் இவ்வாறாக இருக்கிறது இதனையே நாம் நேச்சுரல் மெத்தட் என்று அழைக்கிறோம் இங்கு நீங்கள் காணும் வடிவத்தை பொருளின் பிரண்ட் வியூ என்று அழைக்கிறோம் இதுபோலவே பொருளின் டாப் வியூ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வருகிறேன் எனில் இந்தப் பக்கத்தை நமக்கு பிரண்ட் வியூ ஆக கொண்டுவரவேண்டும் அதற்காக இந்தப் பொருளினை இந்த திசையில் சுழற்ற வேண்டும் அவ்வாறு செய்தால் நாம் காணும் காகிதத்திற்கு செங்குத்து திசையில் காட்சி கிடைக்கும் இப்பொழுது நமக்கு காட்சிப்படுவதே பொருளின் டாப் வியூ ஆகும் எடுத்துக்காட்டாக இந்தப் பொருளை இவ்வாறாக சுழற்றி பார்த்தால்கிடைக்கும் அளவு இங்குள்ள டாப் வியூவில் உள்ளபடி கிடைக்கும் இது எவ்வாறு எனில் மொத்த பொருளையும் நம்மை நோக்கி திருப்பி வைத்துக் கொள்கிறோம் மேற்சொன்னது போலபொருளை இவ்வாறாக நாம் காணும் திசைக்கு செங்குத்து பிளேனின் திருப்பிக் கொள்வதன் மூலம் நமக்கு ரைட் சைட் வியூ கிடைக்கும் இவ்வாறு உள்ளதைத்தான் நாம் நேச்சுரல் மெத்தட் என்று அழைக்கிறோம் இதில் பொருளை காண்பவர் நிலையாக வைக்கப்படுகிறார் காணப்படும் பொருள் காண்பவருக்கு ஏற்ப அல்லது பார்க்க விரும்பும் காட்சிக்கு ஏற்ப சுழற்றபடுகிறதுஇதையே நேச்சுரல் மெத்தட் என்று அழைக்கிறோம் மற்றொரு முறை கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் இந்த கிளாஸ் பாக்ஸ் முறையில் டிரன்ஸ்பரெண்ட் பிளேன் ஓபேக் பிளேன் மற்றும் அவற்றின் மீது அமையும் ப்ரொஜெக்ஷன் கொண்டு அமைந்துள்ளது பொதுவாக டிரன்ஸ்பரெண்ட் பிளேன் அமைந்துள்ள அனைத்திற்குமே நாம் கிளாஸ் பாக்ஸ் முறையை பயன்படுத்துவோம் இப்பொழுது பிரண்ட் வியூவில்பொருளை காண்பவர் இந்த திசையில் இருக்கிறார் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறாரோஅவர் காணும் வடிவத்தினை நாம் பிரண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்கிறோம் அதற்கான பிரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் இதுவாகும் இதனை முழுமையாக வரைந்தால்அவர் காணும் ப்ரொஜெக்ஷன் இந்த வடிவத்தில் இருக்கும் இதையே நாம் பிரண்ட் வியூ என்று அழைக்கிறோம் அடுத்ததாக டாப் வியூ பார்க்க இருக்கிறோம்அதற்காக காண்பவர் பொருளின் மேல் பக்கத்திற்கு சென்று அங்கு அமைந்துள்ள பிளேனின்மீது கிடைக்கும் ப்ரொஜெக்ஷனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக இதனை டாப் வியூ என்றும் மறுமுறை ரைட் சைட் வியூ பெறுவதற்கு காண்பவர் அந்த திசையில் அமைந்துள்ள பிளேனின்மீது கிடைக்கப்பெறும் ப்ரொஜெக்ஷனை நாம் ரைட் சைட் வியூ என்று அழைக்கிறோம் எனவே இந்த கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் முறையில்நமது காட்சிகளை ஒரு பிளேன் மீது ப்ரொஜெக்ட் செய்து பின் அவற்றை மடித்து அல்லது சுழற்றுவதன் மூலம் நமக்கு வெவ்வேறு காட்சிகள் கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக இந்த ஒன்றைப் பார்க்கலாம் முன் கண்ட அதே பொருளை பிளேன் மீது ப்ரொஜெக்ட் செய்தபின்னர் பிரண்ட் வியூ இவ்வாறாக கிடைக்கலாம் இனி இந்தப் பிளேன் நிலையாக இருக்கும் இனி பொருளை காண்பவர் இந்த திசையில் இருந்து பொருளைக் கண்டுஇங்குள்ள இந்த ப்ரொஜெக்ஷனை பொருளின் ரைட் சைடு வியூ என்று எடுத்துக் கொள்வார் இனி இந்த பிளேன் முழுவதையும் 90 டிகிரி சுழற்ற வேண்டும் அவ்வாறு சுழற்றினால் நமக்கு இந்த காட்சி கிடைக்கும் இவ்வாறாகவே இங்கு அமைந்துள்ள பிளேனிற்கு மேற்கொள்ளும் இந்தப் பொருளின் டாப் வியூ நமக்கு கிடைக்கப் பெறுகிறது இனி இந்த பிளேனை 90 டிகிரி திருப்பினால்அல்லது மடிப்பை நீக்கினால்இதுவே இந்த பிளேன் மீது அமைந்துள்ள வடிவமாகும் இதையே நாம் டாப் வியூ என்று அழைக்கிறோம் இவ்வாறாகவே பின்புறம் அமைந்துள்ள ஓபேக் பிளேன் மீது உண்டாகும் ப்ரொஜெக்ஷனை சுழற்றினால் நமக்கு மற்றொரு வியூ கிடைக்கிறது இந்த பிளேனின் மடிப்புகளை நீக்கினால்இவ்வாறாக நமக்கு கிடைக்கிறது இதனை நீங்கள் பல நிலைகளில் தாழ்ப்பாள் கொண்ட ஒரு பெட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இங்கு காணும் இந்த பிளேன் நிலையாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதுவே பிரண்ட் வியூ என்று அழைக்கப்படுகிறது இனி இந்தப் பெட்டியில் இவ்வாறு செய்த பிறகு இந்தப் பக்கம் மேல் வரும் வண்ணம் திறக்கிறோம்இதன்மூலம் பிரண்ட் வியூ நிலையாக இருக்கும் இவற்றை A பிளேன்B பிளேன்C பிளேன் என்றும் அதன் எதிர்பக்கத்தை D பிளேன் என்றும் அடிப்பாகத்தை E பிளேன் என்றும் பின்பக்கத்தை F பிளேன் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இனி இவற்றை மடிப்புகளை நீக்கினால் A பிளேன் இங்கும் B பிளேன் அதற்கு மேலாகவும்C பிளேன் அதன் நிலையிலும்D பிளேன் பெட்டியின் மறுபுறம் ஆகவும்பின்புறம் அமைந்துள்ள F பிளேன் இருமுறை மடிப்பு நீக்கினால் இந்த நிலையிலும் மீதமுள்ள E பிளேன் இவ்வாறு ஆக அமைந்து அவற்றின் ப்ரொஜெக்ஷன் இடம்பெறும் பெட்டியின் மடிப்புகளை நீக்கியபின் இவற்றிற்கு பெயர்கள் கொடுத்தால் பிரின்ட் வியூ நடுவில் அமையும் அதற்குக் கீழாக பட்டாம் வியூ மற்றும் மேல்புறத்தில் டாப் வியூ அமைந்திருக்கும் இது த்தர்டு அங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் ஆகும் ஏனெனில் பிரண்ட் வியூவின் மேல் புறத்தில் டாப் வியூவும் வலதுபுறத்தில் ரைட் சைடு வியூவும் கீழ்ப்புறத்தில் பாட்டம் வியூவும் இடது புறத்தில் லெப்ட் சைடு வியூ மற்றும் ரியர் வியூவும் அமைந்திருப்பதனால் இதனை த்தர்டு குவாட்ர்ண்ட் சிஸ்டம் என்கிறோம் மேலும் இதனை கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் முறையில் திறக்கவும் மற்றும் மடிப்புகளை நீக்கவும்செய்து நமக்கு வேண்டும் காட்சிகளை பெறுகிறோம் மேலும் இவற்றின் பொருளின் பெரும்பாலான அளவுகளை பிரண்ட் வியூவில் அமையும்படியும் மற்ற அளவுகள் மற்ற திசை காட்சிகளான சைடு வியூ பாட்டம் வியூ மற்றும் டாப் வியூ போன்றவற்றில் அமைத்துக் கொள்கிறோம் எனவே அளவுகளைக் குறிக்கும் பொழுது எப்பொழுதுமே முன்னுரிமை பிரண்ட் வியூவிற்கும் அதைத்தொடர்ந்து டாப் வியூவிற்கும் மற்றவைகளை மற்ற சைடு வியூகளிலும் குறிக்கப் பயன்படுத்தலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை கொண்டு பார்க்கலாம் நீங்கள் காணும் இந்த பொருளுக்கு தான் நாம் பல்வேறு வியூக்களை உண்டாக்க இருக்கிறோம் அதற்காக படிப்படியாக செல்லலாம் இதனை கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் முறையில் அமைப்பது எளிதாக இருக்கும் அடுத்ததாக பெட்டிகளின் பக்கங்களில் பொருளின் வடிவங்களை ப்ரொஜெக்ட் செய்கிறோம் அடுத்ததாக பெட்டியின் மடிப்புகளை நீக்கி பிரண்ட் வியூ இந்தநிலையில் அமைத்துக்கொண்டுடாப் வியூ இங்கு இடம்பெறுகிறது ரைட் சைடு வியூ இந்த நிலையில் அமைகிறது லெப்ட் சைடு வியூ அதே நிலையில் அமைகிறது மேலும் பேக் சைடு வியூ இங்கு அமைவதை பார்க்க முடிகிறது இனி இவற்றை கிளாஸ் பாக்ஸ் முறைப்படி ஒரு வரைபடதாளில் சீரமைத்தால் இவற்றின் ப்ரொஜெக்ஷன் இங்குள்ள படி அமைந்திருக்கும் அடுத்த வகுப்புகளில் இந்த ப்ரொஜெக்ஷன் முறைகள் பற்றி மேலும் அறியலாம்